மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் மூன்றாவது சிக்கலைப் பற்றி கணக்கீடு செய்தோம் இதுவரை நான்கு வேறுபாடுகள் அதாவது பொருள் செலவு மாறுபாடு பொருள் விலை மாறுபாடு பொருள் உபயோக மாறுபாடு பொருள் கலவை மாறுபாடு இப்போது நாம் பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பதை கையாள வேண்டும் சரியா எம் ஒய் வி பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பது நான் கூறிய சூத்திரம் நிலையான விலை பெருக்கல் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான உளைச்சல் எனவே இங்கே நிலையான விலை பெருக்கல் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விலை எனவே நமக்கு நிலையான விலை என்ன என்பது நமக்கு தெரியாது நாம் அதை கணக்கிட வேண்டும் ஏனென்றால் நிலையான செலவு என்பது நிலையான வெளிப்பாடு வகுத்தல் நிகர நிலை வெளிப்பாடு எனவே இந்த காரணத்திற்காக நாம் விலையை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே விலையை கண்டுபிடிப்பதற்கு நாம் நிலையானது மறு சீரமைக்க வேண்டும் இப்போது நாம் கணக்கிடுவதற்கு நிலையான விலை அது சிறிது சீர் செய்யப்பட்டது பின்னர் இதனைப் புதுப்பித்து அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் உண்மையான விளைச்சல் நமக்கு 26 5 என்று கொடுக்கப்பட்டது நிலையான விளைச்சல் என்பது நாம் பேசுகிற உள்ளீட்டை பொருத்தது உள்ளீடு இப்போது எவ்வளவு உள்ளீடு என்பது உற்பத்தி செய்வதற்கும் உண்டான உள்ளீடாக சற்று ஏறக்குறைய 30 யூனிட்டுகள் இதிலிருந்து நமக்கு நிலையான வெளிப்பாடாக 27 யூனிட்டுகளை எதிர்பார்த்தோம் எனவே உண்மை என்பது 26 ஆனால் நிலையானது என்பது 27 ஆனால் நிலையான விலை கணக்கிடுவதற்கு நிலையான விலை என்பதை ஏதாவது செய்தாக வேண்டும் எனவே இப்போது நிலையான விலையை கண்டுபிடிக்க போகிறோம் நிலையான விலை எப்படி கணக்கிடுவது என்றால் இங்கே கொடுக்கப்படும் சூத்திரம் மொத்த விலை மொத்த விலை என்பது நாம் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவை வகுத்தல் மொத்த செலவு திருத்தப்பட்டது நிலையான கலவைக்கு உண்டானது வகுத்தல் நிகர நிலையான வெளிப்பாடு நிலையான வெளிப்பாடு சரி எனவே மொத்த செலவு திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவை கொண்டு கணக்கீடு செய்து மொத்த செலவை நாம் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவைக்கு கண்டுபிடிக்க வேண்டும் மொத்த செலவு திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவை அடுத்தது நிலையான வெளிப்பாடு கடைசியில் நிலையான செலவு என்பது திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவை இந்த கலவை இரண்டு பொருட்களை உள்ளடக்கியது முதலில் பொருள A பொருள A மொத்தம் எவ்வளவு அது நமக்கு நிலையானது அளவு எவ்வளவு நிலையான அளவை நாம் அளவீடு செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த அளவை உயர்த்த முடியும் நிலையான அளவை உயர்த்துவதற்கு பொருளே எவ்வளவு இங்கே நான் நிலையான கலவை என்பதை எவ்வளவு எடுத்துக்கொள்வது நிலையான கலவை 20 டன்கள் இதில் என் பங்களிப்பு என்பது எவ்வளவு எட்டு டன்கள் எனவே நிலையான கலவை மொத்தம் எவ்வளவு நிலையான கலவை மொத்தம் 20 டன்கள் 20 டன் நிலையான கலவைக்கு A இன் பங்களிப்பு 8 அப்படி என்றால் நிலையான கலவை 30 டன் என்றால் A ன் பங்களிப்பு எவ்வளவு A ன் பங்களிப்பு என்பது 8 வகுத்தல் 20 பெருக்கல் 30 எனவே இது பன்னிரண்டு டன்கள் சரிதானே மேலும் இதுபோன்ற பொருள் B நமக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது இது 12 வகுத்தல் 20 பெருக்கல் 30 என்று கணக்கிட்டால் வரும் விடை 18 டன்கள் என்று நாம் கண்டுபிடிப்பது 18 டன்கள் எனவே இப்போது இந்த விஷயத்தில் நாம் நிலையான செலவு என்பதை கணக்கிட்டு அதற்கு தேவையான அளவு திருத்தப்பட்ட அளவு என்பதை கணக்கிட வேண்டும் அதனடிப்படையில் நிலையானது எவ்வளவு உண்மையான அளவு எவ்வளவு திருத்தப்பட்ட நிலையான அளவு எவ்வளவு என்பதை மறு கணக்கீடு செய்து அந்த விகிதாச்சார அடிப்படையில் உண்மையானது நிலையானது வழங்கப்படுகிறது

எனவே தற்போது இந்த வழக்கிலே நாம் மாறுபாடு என்பதை கணக்கிட என்றால் மாறுபாடு என்பது திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவையின் செலவு திருத்தியமைக்கப்பட்ட நிலையான கலவையின் மொத்த செலவு என்பது எவ்வளவு பொருள A பொருள A 12 டன்கள் 12 பொருள A என்பதை அதனுடைய விலை எவ்வளவு பொருள A ஒரு டன் ரூபாய் 40 இப்போது கணக்கீடு செய்தால் 40 பெருக்கல் 12 ரூபாய் 480 இதேபோன்று பொருள் B எவ்வளவு பொருள் B மொத்தம் பதினெட்டு டன்கள் அதனுடைய விலை எவ்வளவு இங்கே ஒரு டன்னுக்கு 60 ரூபாய் இது மொத்தம் எவ்வளவு ரூபாய் 1080 ஆமாம் இப்போது திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவையின் நிலையான செலவு எவ்வளவு நிலையான கலவையின் அளவு 30 டன்கள் எனவே என்னுடைய செலவு ரூபாய் 1560 1560 என்பது நிலையான கலவையில் நிலையான செலவாகும் நான் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவை என்பது 30 டன்கள் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான செலவு என்பது 1560 எனவே இதிலிருந்து நாம் நிலையான விலை என்ன என்பதை கணக்கிட வேண்டும் அதற்கு முன்பாக நாம் விரயத்தை களித்திட வேண்டும் விரையம் விலை எவ்வளவு விரயம் என்பது 10 எனவே முப்பதுக்கு 10 என்பது 3 டன்கள் இங்கே செலவு என்பது மாறாதது ஆனால் விலை என் எவ்வாறு இருக்கப் போகிறது அதை எவ்வாறு கணக்கிடுவது மொத்தம் 27 டன்கள் 3 டன்கள் நாம் செலவு கணக்கை எழுத முடியாது அதை மொத்த கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே விரயம் என்பது மொத்தம் எவ்வளவு விரயம் தவிர்த்து மொத்தம் 27 ரன்கள் மொத்த செலவு 1560 எனவே நிலையான செலவு திருத்தி அமைக்கப்பட்ட நிலையான கலவையின் விலை 1560 என்பதை நிலையான நிகர வெளிப்பாடு ஆகிய 27 யூனிட்டால் வகுத்திட வேண்டும் அவ்வாறு செய்தோம் ஆனால் நமக்கு கிடைத்துவிடும் விடை 520 வகுத்தல் 9 இங்கே விலை ரூபாய் 520 வகுத்தல் 9 எனவே இதனை நாம் எளிதாக கணக்கிட்டு பொருள் விளைச்சல் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் இங்கே தரப்பட்டுள்ள தகவல் நமக்கு நிலையான விலை என்பது இப்போது ரூபாய் 520 வகுத்தல் 9 இதனுடைய உண்மையான வெளியீடு என்பது எவ்வளவு 26 5 ஆனால் நிலையானது எவ்வளவு 27 எனவே இதை நாம் கணக்கிடும் என்றால் ரூபாய் 29 பாதகமாக உள்ளது இது வேறுபாடு 29 பாதகமாக உள்ளது இதை எவ்வாறு சரிபார்க்க முடியும் என்றால் பொருள் செலவு மாறுபாடு என்பது பொருள் விலை மாறுபாடு கூட்டல் பொருள் உபயோக மாறுபாடு எனவே நாம் இரண்டாவது விஷயத்தில் பொருள் உபயோக மாறுபாடு என்பதை பொருள் கலவை மாறுபாடு கூட்டல் பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பதுதான் எனவே இங்கே பொருள் செலவு மாறுபாடு என்ன பொருள் செலவு மாறுபாடு என்பதைப் பார்த்தோமேயானால் நாம் ஏற்கனவே பொருள் செலவு மாறுபாட்டை கணக்கீடு செய்து வைத்துள்ளோம் பொருட்செலவு மாறுபாடு என்பது 129 பாதகமானது அதாவது 129 பாதகமான செலவு அப்படி என்றால் பொருள் விலை மாறுபாடு எவ்வளவு பொருள் விலை மாறுபாடு என்பது ரூபாய் 160 மேலும் முதலாவதாக கண்டிருந்தது ரூபாய் 100 பின்னர் கணக்கீடு செய்தது 60 பாதகம் மேலும் பொருள் உபயோக மாறுபாடு என்பது 69 பாதகமானது

5 எனவே இப்போது நிலையான அளவை திருத்தினால் உண்மையான அளவு உண்மையான வெளிப்பாடு என்கிற 26

எனவே பொருள் A மற்றும் B நமக்குத் தரப்பட்டுள்ளது இவை இரண்டு பொருட்கள் இவை இரண்டும் சேர்ந்த கலவையில் ஒரு நிலையான வெளிப்பாடு அல்லது உண்மையான வெளிப்பாடு என்றால் அதன் அர்த்தம் உள்ளீடு என்பது 2 மேலும் வெளிப்பாடு என்பது ஒரு பொருள் இந்த இரண்டு உள்ளீடு பொருட்களும் 40 சதவீதம் மற்றும் 60 சதவீதம் என்ற கலவையில் கொடுக்கப்படுகிறது மேலும் இதனுடைய நிலையான விலை ஒரு கிலோவிற்கு முறையே நாலு மற்றும் 3

இங்கே முதல் கேள்வி என்பது அறுதி தொகை முதலீடு எவ்வளவு அறுதி தொகை முதலீடு என்பது நாம் உள்ளீடு செய்வது அது நமக்கு தரப்படவில்லை நமக்கு வழங்கப்பட்டது என்பது விகிதாச்சாரம் அதாவது 40 A மற்றும் 60 B எனவே இப்போது மொத்த தொகை மொத்தத் தொகை என்றால் உள்ளீட்டு ற்கான மொத்த தொகை மொத்த அளவு உள்ளீட்டுக் ஆனது இவை இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் நீங்கள் இப்போது மிகவும் எளிமையாக கண்டு பிடிக்க கூடிய விவரம் தரப்பட்டுள்ளது அது நிலையான விரயம் உற்பத்தியின் போது விரயம் 15 உண்மையான வெளியீடு 1700 யூனிட்டுகள் எனவே இதிலிருந்து நமக்கு எளிமையாக புரிவது என்னவென்றால் மொத்தம் உள்ளீடு செய்தது 2000 அதாவது இதன் பொருள் விரையம் 15 என்றால் வெளியீடு மொத்தம் எவ்வளவு 85 85 சதவீதம் என்பது 1700 எனவே ஒரு குறிப்பிட்ட மதிப்பிலிருந்து 85 என்பது 1700 என்றால் வரும் விடை நமக்கு 2000 எனவே 2000 என்பதன் விரையம் எவ்வளவு 15 வகுத்தல் 100 இது எப்படி வேலை செய்கிறது என்றால் 15 சதவீதம் என்பது 15 வகுத்தல் 100 எனவே 2000 பெருக்கல் 15 வகுத்தல் 100 என்பது இருந்து என்ன கிடைக்கிறது விடை 300 எனவே இங்கு விரையம் என்பது கழிக்கப்பட்டு உற்பத்தி 1700 எனவே இங்கு மொத்த தொகை 2000 யூனிட்டுகள் இது நிலையான கலவையின் நிலையான செலவு நிலையான கலவையின் நிலையான செலவு என்பது பொருள A என்பதன் பங்கு என்ன நிலையான அளவு என்பது 800 யூனிட்டுகள் ஏனென்றால் விகிதாச்சாரப்படி 40 இப்போது இதன் விலை என்ன இதனுடைய நிலையான விலை என்பது 800 நிலையான விலை நாலு எனவே மொத்தம் 3200 சரி அதேபோல் பொருள் B இது எவ்வாறு வருகிறது இது ஆயிரத்தில் இருந்து 100 இதை மூன்றால் பெருக்க வேண்டும் 1200 பெருக்கல் 3 என்பது 3600 எனவே இப்போது நிலையான கலவையின் நிலையான செலவு எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது 2000 கிலோகிராம் என்றால் எவ்வளவு 6800 2000 கிலோகிராம் மேலும் 6800 எனவே இதை விரயத்தில் இருந்து சரி செய்து நிலையான கலவையின் நிலையான செலவு என்பது நம்மிடம் உள்ளது அது என்னவென்றால் 2000 கிலோ என்பது நிலையான உள்ளீடு எனவே நிலையான கலவை என்பதும் 2000 கிலோ அதனுடைய நிலையான செலவு 6800 எனவே இந்த விவரங்களின் உதவிகொண்டு நாம் நிலையான பொருள் செலவில் மாறுபாட்டை கண்டறியலாம் இப்போது ஒரு பொருளின் விலை 6800 இப்போது நாம் இரண்டாவது கூறினை பற்றி கணக்கிட போகிறோம் இரண்டாவது கூறு என்பது நிலையான கலவையின் நிலையான செலவு கழித்தல் கலவையின் உண்மையான செலவு எனவே நாம் இப்போது பொருளின் உண்மையான செலவு எவ்வளவு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த உண்மையான செலவுக்கு எவ்வளவு பொருள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டறிந்து உண்மையான பொருளில் செலவு என்பதை கண்டறிய போகிறோம் இது ஒரு தனித்துவமான பிரச்சனையாகும் ஆனால் மிகவும் எளிதானது எனவே இங்கு நாம் ஆரம்பம் மற்றும் முடிவு கையிருப்பு களை சரி செய்து அதற்கப்புறம் செலவை கணக்கிட வேண்டும் எனவே இப்போது செலவு என்ன முதலில் ஒரு பொருளுக்கு பொருள் A என்பதைப்பற்றி கணக்கீடு செய்வோம் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியதுபோல நமக்கு உண்மையான உள்ளீடு கொடுக்கப்படவில்லை ஆனால் மிகவும் எளிதான வடிவில் நமக்கு ஆரம்பம் மற்றும் இறுதி கையிருப்பு கள் மேலும் அப்போது செய்த கொள்முதல் எவ்வளவு இந்த மூன்று விஷயங்களை கொண்டு நாம் சூத்திரத்தை உருவாக்கினால் அந்த சூத்திரம் ஆரம்ப கையிருப்பு கூட்டல் கொள்முதல் கழித்தல் இறுதி கையிருப்பு சரி இப்போது நாம் கொள்முதல் எவ்வளவு என்பதை கணக்கிடுவோம் எனவே ஆரம்ப கையிருப்பு ஆரம்ப கையிருப்பு என்பது எவ்வளவு அதாவது டிசம்பர் முதல் தேதியில் எவ்வளவு நம்மை பொருத்தவரை பொருள் A 35 கிலோ இதனுடைய விலை எவ்வளவு ஆரம்ப கையிருப்பு விலை நமக்கு தரப்படவில்லை அதேபோல பொருள் B இதனுடைய ஆரம்ப கையிருப்பு 40 இங்கேயும் நமக்கு விலை விவரம் கொடுக்கப்படவில்லை எனவே உண்மை விலை என்பது ஆரம்ப கையிருப்பு க்கு தரப்படவில்லை நமக்கு கொள்முதல் விலை தரப்பட்டால் அதை கணக்கிட முடியும் ஆனால் கொள்முதல் விலை நிலையான விலை உண்மையான விலை ஆகிய எதுவும் ஆரம்ப கையிருப்பு க்கு கொடுக்கப்படவில்லை அதேபோல் உண்மை விலை ஒரு யூனிட்டுக்கு உண்டான ஆரம்ப கையிருப்பு க்கு தரப்படவில்லை எனவே இங்கு நிலையான விதி என்னவென்றால் உண்மை விலை என்பதும் கொள்முதல் விலை என்பதும் ஆரம்ப கையிருப்புக்கு தர படவில்லை என்றால் பின்னர்நாம் உண்மை விலையை நிலையான விலைக்கு சமமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது உண்மை விலை என்பது நிலையான விலைக்கு சமம் இங்கு நமக்கு கொள்முதல்மொத்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது பின்னர் ஆரம்பக் கையிருப்பு தீர்ந்தவுடன் இந்த விஷயத்தில் எவ்வளவு ஆரம்ப கையிருப்பு என்பது 35 கிலோ எனவே பொருள Aக்கு 35 கிலோ கையிருப்பு தீர்ந்தவுடன் நாம் கொள்முதல் செய்கிறோம் ஏனென்றால் நமது உண்மையான தேவை அந்த காலகட்டத்தில் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது எனவே மீதமுள்ள தேவைக்கு கொள்முதல் செய்ய வேண்டியுள்ளது எனவே நாம் நடைமுறையில் எவ்வளவு கொள்முதல் செய்துள்ளோம் அந்த கொள்முதல் விலை எவ்வளவு என்பது தெரியும் அதேபோன்று இரண்டாவது பொருளுக்கும் பொருள் B எவ்வளவு ஆரம்ப கையிருப்பு எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டது இவைகளை சரி செய்து ஆரம்ப கையிருப்பு கூட்டல் கொள்முதல் என்பதை அறிந்து அதிலிருந்து முடிவு கையிருப்பு எவ்வளவு உள்ளது என்பதை கழித்துவிட்டால் நமக்கு விடை கிடைக்கிறது எனவே இங்கு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஆரம்ப கையிருப்பு கூட்டல் கொள்முதல் கழித்தல் இறுதி கையிருப்பு என்பது விற்ற பொருட்களின் மொத்த விலை எனவே நாம் இதை கணக்கிடுவோம் நாம் இப்போது பொருள் உபயோகத்தின் செலவை கணக்கிடுவோம் இப்போது நாம் பொருள் உபயோகத்தின் உண்மை செலவு என்பது பொருள் A க்கு எவ்வளவு இப்போது பொருள A வுக்கு கணக்கிடுவோம் முதலில் ஆரம்ப கையிருப்பு இதை நான் சுருக்கமாக ஆரம்ப பொருள் 35 கிலோ என்றும் அதன் விலை கிலோவுக்கு ரூபாய் நாலு சரி இதுவே நிலையான விலை ஏனென்றால் நமக்கு கொள்முதல் விலை தரப்படவில்லை இப்போது இதன் செலவு எவ்வளவு என்றால் 140 இந்த விலையே கொள்முதலுக்கு பயன்படுத்தப்பட்டது இப்போது நாம் எவ்வளவு பொருட்களை உபயோகித்தோம் அதை சரி பார்க்கும் போது நாம் கொள்முதல் எவ்வளவு செய்தோம் கொள்முதல் என்பது டிசம்பர் மாதத்திற்கு 800 கிலோ இதற்கான செலவு நாம் அளித்தது 3400 இப்போது நாம் விலையை எளிதாக கணக்கிட முடியும் நாம் கணக்கிட்டது 4 25 இந்த விலையை நாம் பார்க்கும்போது நாம் கொள்முதலுக்குஎவ்வளவு கொடுத்துள்ளோம் 795 கிலோ ஏன் நமது இறுதி கையிருப்பு 5 கிலோ எனவே இந்த விஷயத்தில் நாம் வெளியிலிருந்து கொள்முதல் செய்தது 795 கிலோ அதன் விலை 4 25 ஒரு கிலோவிற்கு எனவே மொத்த விலை நாம் கொள்முதல் செய்த பகுதிக்கு நாம் உபயோகித்தது 33 இதனுடைய விடை 3378 75 சரி எனவே இதில் இரண்டு பாகங்கள் உள்ளன என்றால் இறுதியாக பொருள் ஏ அதனுடைய மொத்த விலை என்பது உண்மையான விலை மற்றும் பொருள் எவ்வளவு உபயோகப்படுத்தப்பட்டது அது இப்போது 15 மன்னிக்கவும் 35 இதை நாம் கூட்டும்போது நமக்கு வரும் விடை 3518 75 இதுபோலவே பொருள் பி இதற்கு கணக்கிட்டால் நமது ஆரம்ப கையிருப்பு எவ்வளவு 40 கிலோ அதனுடைய விலை ரூபாய் 3 எனவே இது எவ்வளவு வரும் 40 பெருக்கல் 3 என்பது 120 மொத்த கொள்முதல் எவ்வளவு இங்கே 1150 கிலோ என்பது வாங்கப்பட்டுள்ளது இங்கே விலை என்பது உண்மை விலை அது 2 5 என்று விடை தருகிறது இதை நாம் பார்க்கும்போது மொத்தம் எவ்வளவு 1150 பெருக்கல் 2 5 rs 2875 எனவே இதனுடன் வேறொரு மதிப்பையும் கூட்டும்போது மொத்தம் எவ்வளவு அது 2995 எனவே மொத்த பொருள் என்ன என்பதை கணக்கிட்டால் நாம் எவ்வளவு உபயோகித்து உள்ளோம் இதுவே மொத்த பொருள் முதற்பொருள் என்பது நாம் உபயோகித்த பொருள் இங்கே நாம் கணக்கிட்டால் அது 1190 கிலோ இது எவ்வாறு கிடைத்தது 1035 கூட்டல் 795 இங்கே இரண்டு பொருட்கள் நாம் உபயோகிக்கிறோம் அது 40 கிலோ மற்றும் 1150 எனவே மொத்தமாக நாம் எடுத்தது என்பது 2020 கிலோ மொத்த பொருள் நாம் உபயோகித்தது 2020 கிலோ அது என்ன மொத்தம் செலவு இது கூட்டல் இது இது எவ்வாறு கிடைத்தது இதை கூடிவரும் விடை ரூபாய் 6513 75 இதுதான் நமது மொத்த செலவு இதுதான் நாம் உபயோகித்த பொருளின் உண்மை செலவு இதிலிருந்து நிலையான செலவு என்பதை பொருள் உபயோகத்தில் இருந்தும் உண்மையான செலவில் செய்தது கண்டுபிடித்து உண்மையானால் நாம் பொருள் செலவு மாறுபாட்டை கண்டுபிடிக்கலாம் இப்போது மாறுபாட்டை கண்டோமே ஆனால் இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது முதலில் பொருள் செலவு மாறுபாடு என்பது எவ்வளவு இது நிலையான செலவு நிலையான செலவு என்பது நான் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்துள்ளோம் அது 6800 எனவே பொருள் செலவு மாறுபாடு என்பது 6800 அல்லது ரூபாய் 6800 ரூபாய் 6800 6513 என்பது எவ்வளவு இதை நாம் கணக்கீடு செய்யும் போது நமக்கு மாறுபாடு கிடைக்கும் இப்போது கலவையின் நிலையான செலவு கழித்தல் கலவையின் உண்மையான செலவு என்பதை கண்டுபிடித்தால் நமக்கு நிலையான செலவு என்பது 6800 உண்மையான செலவு என்பது 6513 இதனுடைய மாறுபாட்டை கண்டுபிடிக்கும் போது இது எவ்வளவு வருகிறது 6800 கழித்தல் 6513 என்பது 286 25 சாதகமானது 25 எனவே 6800 இது நிலையான செலவு உண்மையான செலவு என்பது குறைவாக வந்துள்ளது அது 6513 எனவே உண்மையான பொருளில் செலவு மாறுபாடு என்பது 286 25 என்பது சாதகமானது இதுவே நடந்துள்ளது ஏனென்றால் உண்மையை நாம் பார்த்தோமென்றால் பொருளைப் பற்றிய தகவல் நமக்கு இந்த சிக்கலில் 2 3 சிக்கல்களாக கொடுக்கப்பட்டது எதனால் உங்களது மாறுபாடு என்பது சாதகமாக உள்ளது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த விலை அப்படி எனவே இதன் அர்த்தம் தொகை இதை கணக்கிடும்போது உண்மை மற்றும் நிலையான அளவு 2000 கிலோவாக இருந்தது ஆனால் நாம் உபயோகித்த அளவு 2020 எனவே இங்கு விலை வேறுபாடு உள்ளது என்று நினைக்கிறேன் அதை நாம் கணக்கிட வேண்டும் விலை வேறுபாடு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு நிலையான விலை என்பது ரூபாய் 3 மற்றும் ரூபாய் 4 ஆனால் உண்மையான விலை சற்று குறைவாக வந்துள்ளது என்று நினைக்கிறேன் அதை கணக்கிடும்போது ஒரு யூனிட் பொருள் விலை என்பதை பார்க்கும் போது உண்மை விலை 3 ஆனால் இரண்டாவது பொருளுக்கு உண்மை விலை என்பது 2 5 எனவே உபயோகித்த அளவு அதன் விலை சற்று அதிகமாக உள்ளது நிலையான தேவை என்பது 2000 கிலோ உண்மையாக நாம் பயன்படுத்தியது 20 கிலோ அதிகம் ஆனால் விலை மிகவும் குறைவாக உள்ளது இது கொள்முதல் துறையின் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் பொருளின் விலை மிகவும் குறைவாக உள்ளது நிலையான விலை என்பது நாலு மற்றும் மூன்று ஒரு கிலோவிற்கு முறையே A மற்றும் B ஆனால் உண்மையான விலை என்பது 3 மற்றும் 2 5 ரூபாய் ஒரு கிலோவிற்கு எனவே கடைசியாக மாறுபாடு என்பதை கண்டுபிடித்து அது சாதகமாக உள்ளது ஏனென்றால் அளவு அதிகமாக உபயோகித்தாலும் விலை குறைவாக உள்ளதால் அதனுடைய முடிவு நமக்கு சாதகமாகவே வந்துள்ளது 2 பொருட்களின் விலையும் சாதகமாகவே உள்ளது இரண்டு பொருட்களின் நிலையான செலவு 6800 ஆனால் நமக்கு ஏற்பட்ட உண்மையான செலவு என்பது மிகவும் குறைந்தது 6513 இந்த விஷயத்தில் 6513 75 எனவே இங்கு 286 25 என்ற மாறுபாடு நமக்கு சாதகமாக வந்துள்ளது எனவே மீதமுள்ள மாறுபாடுகளால் பொருள் விலை மாறுபாடு பொருள் உபயோக மாறுபாடு பொருள் கலவை மாறுபாடு மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பதை நான் செய்வேன் இதை நான் அடுத்த வகுப்பில் செய்யவுள்ளேன் நன்றிகள் பல